அனாலிசிஸ் டேட்டா ஷீட்ஸ் ஆப் ஆன் ஆப் ஆம்ப் கன்டின்யூட் இந்த தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் போன தொகுதியின் தொடர்ச்சியே இந்த தொகுதி போன தொகுதியில் நாம் செயல்பாட்டு பெருக்கியின் டேட்டா ஷீட் மற்றும் மின் பண்புகளின் வரைபடங்களை பற்றி பார்த்தோம் மேலும் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் என்றால் என்ன என்பதையும் அதை எப்படி குறைப்பது என்பது பற்றியும் பார்த்தோம் இந்த தொகுதியில் நாம் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டம் என்றால் என்ன என்பதையும் அதனால் பெருக்கியின் செயல்பாட்டில் என்ன விதமான விளைவுகள் உண்டாகின்றன என்பதைப் பற்றியும் காணலாம் நாம் போன தொகுதியிலேயே உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டம் என்றால் என்ன என்பதையும் அதற்கான சமன்பாட்டையும் பார்த்தோம் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டத்தின் சமன்பாடு |Ib1 Ib2| என்பது மேலும் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டத்தின் சமன்பாடு |Ib1Ib2|2 இப்பொழுது இந்தத் தொகுதியில் அந்த உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டத்தினால் பெருக்கியின் செயல்பாட்டில் எந்த விதமான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டத்திற்கான விளக்கத்தை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நமக்குத் தெரியும் வழக்கமான 741 IC இன் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டம் 200nA இரண்டு உள்ளீட்டு முனைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை சமமாக்குவதன் மூலம் Ib1 Ib2க்கு இடையே உள்ள வேறுபாடு குறைகிறது எனவே உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டமானது குறைகிறது இப்போது செயல்பாட்டு பெருக்கி 741 இன் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டம் ஆனது 6nA என்று குறைந்துவிட்டது எனவே உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டத்தின் துல்லிய மதிப்பு என்பது 6 நானோ ஆம்பியர் என்பது தெரிந்துவிட்டது செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டத்தின் விளைவைப் பற்றி புரிந்து கொள்வதற்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு இன்வர்டிங் பெருக்கியின் உள்ளமைப்பை கருத்தில் கொள்வோம் இன்வர்டிங் செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளமைப்பை காணும் பொழுது அதில் R1 என்ற மின்தடையும் R2 என்ற மின்தடையும் இணைக்கப்பட்டுள்ளது தெரிகிறது மேலும் அதில் இணைக்கப்பட்டுள்ள R3 என்பது பக்க இணைப்பில் உள்ள மின்தடை R1 மற்றும் R2 க்கு சமமாக இருக்கும் கிர்ஷாப் மின்னோட்ட விதியை பயன்படுத்தும்போது I1I2Ib1 என்று கிடைக்கிறது மேலும் புவி இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது VinV Ib இங்கே V V IbR3 கிர்ஷாப் மின்னோட்ட விதியிலிருந்து I1IbR3R1 மேலும் I2 IbR3 V0R2 எனவே மேலே உள்ள சமன்பாட்டை சமன் செய்வதன் மூலம் வெளியீட்டு மின்னழுத்தத்தின் சமன்பாடு கிடைக்கும் V0R2 வழக்கமாக செயல்பாட்டு பெருக்கியின் ஆப்செட் மின்னோட்டம் ஆனது 200 நானோ ஆம்பியர் என்று இருக்கும் மேலும் செயல்பாட்டு பெருக்கியின் பின்னுட்டு மின்தடையானது 1 மெகா ஓம் எனவே இப்போது செயல்பாட்டுப் பெருக்கி உருவாக்கும் வெளியீட்டு மின்னழுத்தம் ஆனது 200nA1M200mV எனவே 0 உள்ளீட்டு ஆப்செட் மின் அழுத்தத்திற்கு வெளியீட்டு மின்னழுத்தம் ஆனது 200mV ஆனால் இந்த மதிப்பானது பல சர்க்யூட் களைப் பொறுத்தவரை மிக மிக அதிகமானது எனவே நாம் இதை குறைப்பதற்கு பின்னுட்டு மின்தடையை குறைக்கவேண்டும் ஆனால் உயர் உள்ளீட்டு மின்மறுப்பை பெருவதற்கு R1 மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் பெருக்கிக்கு அதிக உள்ளீட்டு மின்மறுப்பு இருக்காது மேலும் செயல்பாட்டு பெருக்கிக்கு மிக உயர்ந்த உள்ளீட்டு மின்மறுப்பு இருக்க வேண்டும் என்பது நமக்குத் தெரியும் எனவே நாம் பின்னுட்டு மின்தடையை குறைக்க முடியாது அடுத்ததாக பின்னுட்டு மின்தடை R2வை குறைக்கவேண்டும் அதையும் நம்மால் செய்ய முடியாது ஏனென்றால் R2 வின் மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நமக்குத் தேவையான கெயினை அடைய முடியாது நான் R1 இன் மதிப்பைக் குறைக்க முடிந்தாலோ அல்லது R2வின் மதிப்பைக் குறைக்க முடிந்தாலோ என்னால் நமக்கு தேவையான விளைவை பெற முடியும் ஆனால் என்னால் R2வின் மதிப்பைக் குறைக்க முடியாது எனவே இப்பொழுது வரை எனக்கு இதற்கு விடை கிடைக்கவில்லை ஆனால் செயல்பாட்டுப் பெருக்கியில் ஆப்செட் மின்னோட்டத்தில் ஏற்படும் விளைவை குறைக்க வேண்டும் எனவே நாம் பின்னுட்டு நெட்வொர்க்கை மாற்றிப் பார்க்கலாம் மேலே உள்ள படத்தில் பின்னுட்டு நெட்வொர்க் ஆனது T வடிவத்தில் உள்ளது எனவே இது T பின்னுட்டு நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இதுதான் ஆப்செட் மின்னோட்டத்தை குறைக்க மிகச் சிறந்த தீர்வு ஆனால் இது எப்படி சிறந்த தீர்வாக இருக்க முடியும் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு புள்ளி இடப்பட்டுள்ள நெட்வொர்க்கில் மின் தடைக்கு புவி இணைப்பு ஏற்படுத்துவதன் மூலம் குறைந்த இன்வெர்ட்டிங் உள்ளீட்டிற்கு அதிக பின்னுட்டு மின்தடை மதிப்பை பெற முடியும் T முதல் மாற்றத்தினால் RfRt222RtRsRs T நெட்ஒர்க்கை வடிவமைக்க RtRf2 இந்த மதிப்பை மேலே உள்ள முதல் சமன்பாட்டில் பிரதியிட RsRt22Rf 2Rt எனவே Rtக்கு மதிப்பை உண்டாக்குவதன் மூலம் நம்மால் Rs யின் மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் மேலே உள்ள சமன்பாட்டில் இருந்து நம்மால் இரு விஷயங்களை அறிந்துகொள்ள முடியும் முதலாவதாக T பின்னுட்டு சர்க்யூட்டை வடிவமைப்பதன் மூலம் ஆப்செட் மின்னோட்டத்தினால் ஏற்படும் விளைவை குறைக்க முடியும் இரண்டாவதாக Rt மதிப்பை வைத்து Rs இன் மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் மேலே படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு 741 செயல்பட்டு பெருக்கியை பயன்படுத்தி ஒரு இன்வர்டிங் பெருக்கியை வடிவமைக்க வேண்டும் அதன் கெயின் மதிப்பு 10 உள்ளிட்டு மின் மறுப்பின் மதிப்பு 10M Rt Rs மற்றும் R1னின் மதிப்பை கண்டுபிடிக்க கெயின்னின் சமன்பாடு Gain ACL RFR1 எனவேRf GainR1 மின் மறுப்பின் மதிப்பை Ri10Mஎன எடுத்து கொள்வதற்குR110M என கருத்தில் கொள்ள வேண்டும் ACL RFR1 RfACL R1 Rt47k என மதிப்பை எடுத்து கொள்ளலாம் RsRt22Rf 2Rt2100M 222 அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெருக்கியின் செயல்பாட்டில் உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்தத்தின் விளைவு பெருக்கியின் செயல்பாட்டில் உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்தம் எந்தவிதமான விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை அறிய முதலில் உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்தம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் செயல்பாட்டு பெருக்கியில் ஆப்செட் மின்னோட்டம் மற்றும் சார்பு மின்னோட்டம் ஈடு செய்யப்பட்டாலும் பெருக்கியில் ஆப்செட் மின்னழுத்த விளைவு இருக்கும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததே செயல்பாட்டு பெருக்கியின் வெளியீடு இன்னும் 0 ஆக மாறாமல் இருப்பதற்கான காரணம் பெருக்கியின் உள்ளே சில தவிர்க்க முடியாத காரணங்களால் சமநிலையற்ற தன்மை காணப்படுகிறது சில சமயங்களில் பெருக்கியின் 2 உள்ளீட்டு முனைகளையும் இணைத்தாலும் வெளியிடு ஆனது ஜீரோவை தவிர்த்து வேறு மதிப்பாக வரலாம் எனவே உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்தம் என்றால் என்ன என்பதைப் பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் மேலும் செயல்பாட்டுப் பெருக்கி ஆனது இரண்டு உள்ளீட்டு இணைப்புகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டு அதிகமாகும் பொழுது வேறுபாட்டு பெருக்கியாக செயல்படுகிறது மேலும் வெளியீட்டு உள்ளீட்டு மின்னழுத்த வேறுபாடு சரியாக 0 வோல்ட் ஆக இருக்கும்போது செயல்பாட்டு பெருக்கியின் வெளியிடு 0 வாக இருக்கும் என எதிர்பார்ப்போம் இருப்பினும் நிஜத்தில் செயல்பாட்டு பெருக்கியின் சமன்பாட்டில் பொது பயன்பாட்டு கெயின் 0 ஆக இருந்தாலும் வெளியீட்டு மின்னழுத்தமானது 0 ஆக இருக்காது இந்த வேறுபாடு தான் ஆப்செட் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஒரு சரியான செயல்பாடு பெருக்கியில் இரண்டு உள்ளீட்டு இணைப்புகளையும் ஒன்றாக இணைக்கும் பொழுது வெளியீடு ஆனது 0 வாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஆப்செட் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலான செயல்பாட்டு பெருக்கியில் ஆப்செட் ஆனது வெளியீட்டை நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் இல் நிறைவுற்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது கீழே காணும் படத்தில் நாம் ஒரு எடுத்துக்காட்டை காணலாம் அதில் இரண்டு உள்ளீடுகளும் பிளஸ் 50V என்ற மதிப்பில் உள்ளது எனவே வெளியீடு மின் அழுத்தமானது 0 ஆக இருக்கவேண்டும் ஆனால் நமக்கு கிடைத்துள்ள வெளியீடு 14 7 ஓல்ட் ஆக இருக்கிறது அதாவது ஆப் செட் ஆனது வெளியீட்டின் மதிப்பை உள்ளீட்டு மதிப்பிற்கு இணையாக கொண்டு செல்கிறது செயல்பாட்டு பெருக்கியின் இந்த வேறுபாட்டுக்கு காரணம் ஆப்செட் என்று தெரிகிறது எனவே வெளியீடில் அப்செட்டின் மதிப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிக கடினம் எனவே ஆப்செட் மின்னழுத்தத்தை எவ்வாறு ஈடு செய்வது என்பதை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் மற்றும் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டத்தினால் ஏற்படும் விளைவுகளை ஈடு செய்வது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் ஆப்செட் மின் அழுத்தத்தினால் ஏற்படும் விளைவை ஈடு செய்வதும் மிக முக்கியம் செயல்பாட்டு பெருக்கியின் இரண்டுமுனைகளுக்கும் புவி இணைப்பு கொடுக்கும் பொழுது வெளியீடானது 0 ஆக இருக்க வேண்டும் அதாவது வெளியீடு மின்னழுத்தத்தின் மதிப்பை 0 ஆக வைத்திருக்க ஆப்செட்டிங் மதிப்பை சரியாக ஈடு செய்ய வேண்டும் எனவே இந்த அளவுறுகளையும் அவைகளின் பண்புகளையும் பற்றி தெரிந்து கொள்வது பெருக்கியை வடிவமைப்பதற்கு மிக அவசியம் நீங்கள் மீண்டும் ஸ்லைடை பார்க்கும் பொழுது அதில் ஆப்செட் மின்னழுத்தத்தினால் ஏற்படும் விளைவை குறைக்கும் வழிமுறை உள்ளது அதாவது ஒரு சிறிய அளவிலான மின்னழுத்தத்தை ஏதாவது ஒரு உள்ளீட்டுக்கு தொடர் இணைப்பில் கொடுக்கும்பொழுது நமக்கு கிடைக்கும் வெளியீடு ஆனது ஜீரோ ஆக இருக்கும் இதனால் ஆப்செட் மின்னழுத்தத்தின் விளைவு குறையும் இதை மேலுள்ள படத்தின் இரண்டாவது செயல்பாட்டு பெருக்கியின் வடிவமைப்பை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும் இது முதல் வழிமுறை இதேபோல் இன்னொரு வழிமுறையும் ஆப்செட் மின் அழுத்தத்தை குறைப்பதற்கு உண்டு செயல்பாட்டு பெருக்கியின் வேறுபாடு கெயின் மதிப்பை அதிகமாக்குவதன் மூலம் உள்ளீட்டு ஆப்செட் மின் அழுத்தத்தினால் ஏற்படும் விளைவை குறைக்க முடியும் கெயின் மதிப்பை அதிகமாக்க செயல்பாட்டு பெருக்கியின் தயாரிப்பாளர்களே ICயில் பொட்டன்ஷியோமீட்டரை இணைப்பதற்கு அதிகமாக இரண்டு முனைகளை இணைத்து இருப்பார்கள் எடுத்துக்காட்டாக ஒற்றை செயல்பாட்டுப் பெருக்கி 741 என்ற 8 முனை DIP வடிவமைப்பில் முனை 1 மற்றும் 5 ஆப்செட்டை குறைப்பதற்கு பயன்படுகிறது அதாவது முனை 1 மற்றும் 5 க்கும் இடையில் பொட்டன்ஷியோமீட்டரை இணைப்பதன் மூலம் ஆப்செட் 0 என்ற மதிப்பை அடைகிறது எனவே பின் 1 மற்றும் 5 க்கும் இடையில் பொட்டன்ஷியல் மீட்டரை இணைப்பதன் மூலம் ஆப்செட் 0 என்ற மதிப்பை அடைகிறது மேலும் வெளியீட்டு மின்னழுத்தம் ஆனது நமக்கு தேவையான மதிப்பு 0 ஆக மாறுகிறது ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்பதன் மூலம் நமக்கு ஆப்செட் மின்னழுத்தத்தை எப்படி கணக்கிடுவது என்பது புரியும் ஒரு LM307 என்ற செயல்பாட்டு பெருக்கியின் மின்தடை R11k Rf10k Vos மற்றும் Ib னால் ஏற்படும் அதிகபட்ச வெளியீட்டு ஆப்செட் மின்னழுத்ததை கணக்கிடுக 5mV எனவே மேற்கண்ட எடுத்துக்காட்டில் இருந்து உள்ளீட்டு ஆப்செட் மின் அழுத்தத்தினால் ஏற்படும் வெளியீட்டு மின்னழுத்தம் VoT 110 5mV என்று கிடைக்கிறது மேற்கண்ட எடுத்துக்காட்டில் இருந்து உள்ளிட்ட ஆப்செட் மின் அழுத்தத்தினால் ஏற்படும் ஆப்செட் மின்னழுத்தம் சார்பு மின்னோட்டத்தினால் ஏற்படும் ஆப்செட் மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்கிறது எனவே ஆப்செட் மின்னழுத்தத்தை பொறுத்தவரை உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்தத்தின் விளைவு அதிகமானது எனவே எடுத்துக்காட்டில் இருந்து உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் என்றால் என்ன உள்ளீட்டு ஆப்செட் மின்னழுத்தம் என்றால் என்ன வெளியீட்டு ஆப்செட் மின்னழுத்தம் என்றால் என்ன என்பதைப் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது எனவே செயல்பாட்டு பெருக்கியின் வடிவமைப்பில் அளவுருகளினால் வெளியீட்டில் ஏற்படும் மாற்றங்களைப் பற்றி பார்த்தோம் இதிலிருந்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் பெருக்கியின் இரு முனைகளிலும் புவிஇணைப்பு ஏற்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கும் வெளியீடானது 0 ஆக இருக்க வேண்டும் அடுத்த தொகுதியில் நாம் செயல்பாட்டு பெருக்கியின் இன்னும் பல அளவுருக்களை பற்றியும் டேட்டா ஷீட்டில் உள்ள பல பண்புகளையும் பற்றி காண்போம் அதுவரை நீங்கள் உள்ளீட்டு ஆப்செட் மின்னோட்டம் மற்றும் வெளியீட்டு ஆப்செட் மின் அழுத்தத்தினால் ஏற்படும் விளைவுகளைப் பற்றியும் அதை எப்படி குறைப்பது என்பதைப் பற்றியும் அறிந்து கொள்ளுங்கள்